மதிய வணக்கம் இன்று நாம் சில முக்கியமான மென்பொருள் திட்ட மேலாண்மை பற்றிய கருத்துக்களை பார்க்கப்போகிறோம் எனது பெயர் துர்கா பிரசாத் மகோபாத்ரா கணினித்துறையில் ரூர்கேலா என்ஐ இல் பேராசிரியராக இருக்கிறேன் நாம் பார்க்கப் போகும் தலைப்பு திட்ட மதிப்பீடு மற்றும் திட்ட மேலாண்மை இன்று நாம் வணிக சம்பந்தமான தொகுப்புகளையும் திட்ட மேலாண்மை பற்றியும் திட்ட மதிப்பீடு பற்றியும் ஆய்வு செய்யப் போகிறோம் முதலில் நாம் வணிக வழக்கு என்ன என்பதை பார்ப்போம் வணிக வழக்கு பொதுவாக சாத்தியக்கூறுகளை ஆராய்வது சாத்தியக்கூறு ஆய்வின் முக்கிய கவனம் ஒரு மென்பொருளை தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்குவது சாத்தியமா என்பதை தீர்மானிப்பது இது அந்த திட்டம் தொடங்குவதற்கு தேவையான நியாயத்தை தருகிறது இதுமட்டுமல்லாமல் அந்த திட்டத்தினால் ஏற்படும் லாபம் உற்பத்தி செய்வதற்கான செலவையும் அது செயல்முறை படுத்துவதற்கான செலவையும் அதை செயல்படுத்துவதற்கான செலவையும் மிஞ்சும் அளவிற்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது நாம் இந்த வணிகத்தால் ஏற்படும் ஆபத்துகளையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எத்தனை வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் மூன்று வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது

இந்த கேள்வியை ஆராய்ந்தால் இந்த திட்டம் எந்த சந்தையை முன்னெடுத்துச் செல்கிறது என்பதை பொறுத்தது பின்னர் திட்டத்தை உருவாக்க தேவைப்படும் நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாட்டு உள்கட்டமைப்பு பற்றி விவரிக்க படவேண்டும் நான் முதலிலேயே சொல்லியபடி இரண்டு முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவை லாபம் மற்றும் செலவு நமக்கு கிடைக்கிற லாபம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதேசமயம் அதை செயல்முறை படுத்துவதற்கான திட்டத்தையும் உருவாக்க வேண்டும் பிறகு அந்தத் திட்டத்திற்கு தேவையான செலவு எவ்வளவு என்பதையும் நாம் கணக்கிட்டு வைத்திருக்க வேண்டும் அதோடு தொடர்ந்து நிற்கக்கூடிய விளைவு அல்லது ஆபத்துகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொழுது நமக்கு அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதை நாம் எப்படி எல்லாம் கையாள வேண்டும் எப்படி அந்த திட்டத்தை எந்த வித பாதிப்பும் இல்லாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் செயல்படுத்துவதற்கு தகுந்த சாத்தியக்கூறு என்று நாம் சொல்வோம் இதுவரை நாம என்னதெரிந்து கொண்டோம் என்றால் வணிகம் சம்பந்தமான பின் புலன்களையும் வணிகம் சம்பந்தமான சில பிரச்சினைகளையும் பார்த்தோம இந்த முன்னுரை எதை சொல்கிறது என்றால் பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது அங்கே சாத்தியக்கூறுகள் அதிகமாகும்

ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொழுது அது அந்த நிறுவனம் மற்றும் அதன் உள் கட்டமைப்பில் என்னவிதமான மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் விவாதிக்க வேண்டும் இதற்கு முன்பு எந்தவிதமான உள்கட்டமைப்பு வசதிகள் அந்த நிறுவனத்தில் இருந்தது இதற்கு பிறகு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நான் முன்பு கூறியபடி இரண்டு முக்கியமான கூறுகள் ஒரு வணிகத்தில் இருக்கின்றன அவை லாபம் மற்றும் செலவு இதை சாதாரணமாக பணம் சார்ந்த விஷயங்களாக வெளிப்படுத்தப்படுகிறது எவ்வளவு லாபம் வருகிறது என்பதை பணம் சார்ந்த விஷயமாகத்தான் வெளிப்படுத்த முடியும் இதுவரை நாம் இலாபத்தை பணம் சார்ந்த வார்த்தைகளை கொண்டே அறிவோம் சிலவகையான இலாபம் மற்றும் செலவுகளை பார்த்தோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பணம் சார்ந்த சொற்களால் சொல்லிவிடமுடியாது அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கடைசியாக இது வாடிக்கையாளர்களை சார்ந்தது ஏனென்றால் இந்த திட்டத்தை நாம் புதிதாக உருவாக்குவதால் நமக்கு நிதி சார்ந்து என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது எதைப் பொறுத்து இருக்கிறது என்றால் அந்தத் திட்டத்தை செயல்படுத்திய பிறகு எவ்வளவு பணம் வாடிக்கையாளர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் எவ்வளவு லாபம் அடைந்தார்கள் என்பதைப் பொறுத்தது ஒருவேளை லாபம் செலவைவிட குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அது அவர்களுக்கு இழப்பாக இருக்கும் அப்பொழுது திட்டத்தை உருவாக்க முயற்சிக்க மாட்டார்கள் அதனால்தான் ஒரு திட்டத்தை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதனால் என்னென்ன லாபம் ஏற்படும் அந்த லாபம் நிதி சார்ந்து அல்லது வணிகம் சார்ந்து ஏற்புடையதாக அல்லது சாத்தியமாக இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் study report நாம் உருவாக்கிய செயல் திட்டத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பதை பார்க்கலாம் இங்கே எப்படி அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எந்த வழியில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம் அப்படி செயல்படுத்தும் பொழுது அந்த நிறுவனத்திற்கு திட்டத்தால் ஏற்படும் இடையூறுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த நிறுவனத்திற்கு அல்லது நிறுவனம் சார்ந்த செயல்பாடுகளில் ஏதாவது இடையூறு வருகின்றதா என்பதை பார்க்க வேண்டும் இதை செயல்படும் திட்டத்தில் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் செலவுகளை கொடுக்கும் முக்கியமான உள்ளடக்கத்தையும் குறித்துக்கொள்ள வேண்டும் இதை அமல்படுத்துவதற்கான திட்டத்தை இங்கு செயல்படும் திட்டம் வழங்கும் எனவே பல்வேறு வகையான செலவு என்ன பல்வேறு வகையான செலவுகள் என்னவாக இருக்கும் இந்த திட்டத்தை உருவாக்க இறுதி பயனருக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எனவே இந்த செலவை நிறுவுவதற்கு செயல்படுதல் திட்டம் தகவல்களை வழங்க வேண்டும் அடுத்த கூறு நிதிபகுப்பாய்வு இந்த நிதிபகுப்பாய்வு திட்டத்தை நிறுவ ஆகும் செலவின் மதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் லாபம் அல்லது நன்மை இரண்டையும் ஒருங்கிணைத்து எடுத்துரைக்கும் இப்பொழுது ஒரு திட்டத்தை உருவாக்கினால் திட்டத்தின் மதிப்பு என்ன இங்கேதான் நிதி பகுப்பாய்வு ஒரு திட்டத்தை உருவாக்கும்போது ஏற்படும் செலவுகளையும் லாபத்தையும் ஒன்றிணைத்து அந்த பொருளின் மதிப்பை உரைக்கிறது அதேசமயம் அந்த திட்டம் இறுதிப் பயனர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தா இல்லையா என்பதையும் அந்த திட்டத்தை தயாரிப்பவர்கள் லாபம் மற்றும் செலவை வைத்து ஏற்றுக் கொள்வதில்லை என்பதையும் இந்த நிதி பகுப்பாய்வு பூர்த்திசெய்யும் இங்கே செயல்படுத்தும் திட்டம் தேவையான கருத்துக்கள் கொடுக்கும் என்ன வகையான செலவுகள் இருக்கிறது வாடிக்கையாளர்கள் இந்த திட்டத்தை உருவாக்க எவ்வளவு பணம் கொடுப்பார்கள் என்பதையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் வணிக ஆராய்தல் அடுத்த முக்கியமான கூறு அபாயங்கள் அந்த அபாயம் யாரும் விரும்பாதது இரண்டு வகையான அபாயங்கள் ஒரு திட்டத்தில் ஏற்படக்கூடிய இரண்டு பெரிய அபாயங்களை கண்டுபிடித்திருக்கிறது இந்த இரண்டு வகையான அபாயங்கள் இந்த சாத்தியமான ஆய்வு அறிக்கை அல்லது வணிக ஆய்வில் இருக்க வேண்டும் அதில் முதலில் வருவது வணிகம் சார்ந்த அபாயம் இரண்டாவதாக வருவது அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது ஏற்படும் அபாயம் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்னவென்று பார்ப்போமானால் அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவையெல்லாம் அந்த திட்டத்திற்கான அபாயம் ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க அல்லது திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கும் போது என்ன அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடும் அவைதான் திட்ட அபாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன

எந்த வளங்கள் எந்த செயல் அல்லது எந்த முக்கியமான திட்டத்திற்கு தேவைப்படுகிறதோ அந்த திட்டத்திற்கு நிறைய வளங்களை முதலில் தரவேண்டும் எப்படி முன்னிலைப்படுத்துவது எந்த திட்டத்திற்கு எந்த வளம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது இந்த முன்னுரிமையை முக்கியமாக விவரிப்பது என்பதும் இந்த திட்ட தொகுப்பு வேளாண்மையின் ஒரு செயல் இதற்கு முன்பு எந்த திட்டத்திற்கு எவ்வளவு வளங்கள் வழங்கப்பட்டது எந்தத் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே இருந்த திட்டம் எப்படி கைவிடப்பட்டது என்பதையும் விவரிக்கிறது நாம் என்ன பார்க்க வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நமக்கு எவ்வளவு லாபம் வரும் அந்த லாபம் திட்டத்திற்கான செலவைவிட அதிகமென்றால் உடனே நாம் அதை ஏற்றுக்கொண்டு உற்பத்தி செய்யவேண்டும் ஒருவேளை இந்த திட்டத்தால் நஷ்டம் அந்த நிறுவனத்திற்கு ஏற்படும் என்று அறிந்தால் உடனே அந்த திட்டத்தை நாம் கைவிட்டு விடவேண்டும் அதனால அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நாம் சரிக்கட்டி விடலாம் இதுதான் பழைய திட்டத்தை கைவிட்டு புது திட்டத்தை உருவாக்குவது திட்ட தொகுப்பு மேலாண்மையை வைத்து நாம் எந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் எந்தத் திட்டத்தை கைவிடலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் திட்டத் தொகுப்பு மேலாண்மையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களைப் பற்றி பார்த்தோம் ஆகவே திட்டத்தொகுப்பு மேலாண்மையில் முதலில் திட்டத்தை உருவாக்குவது சம்பந்தமாக தீர ஆராய்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த திட்டம் வெவ்வேறு வகையில் இருந்து வந்திருக்கலாம் ஆகவே அப்படி அந்த திட்டத்தை ஆராயும்பொழுது எதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை ஆராய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது நாம் முதலில் இதைத்தான் ஆராய வேண்டும் பிறகு அந்த திட்டம் செயல்படுத்துவதில் இருக்கும் அபாயங்களையும் அல்லது விளைவுகளையும் பார்க்க வேண்டும் நான் முதலில் கூறிய படி இந்த இரண்டு வகையான ஆபத்துகள் தான் ஒரு திட்டத்தை உருவாக்க முயலும் பொழுது இருக்கிறது நாம் இந்த ஆபத்தினால் என்ன விளைவு ஏற்படும் அதனால் அந்த திட்டம் எவ்வளவு பாதிக்கப்படும் அதனால் அந்த முழு செயல்பாடும் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை ஆராய வேண்டும் இந்த திட்டத்தில் இருக்கும் ஆபத்துகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு வளங்களை திட்டங்களுக்கு இடையில் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி முடிவு எடுக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே நிறைய திட்டங்கள் ஒரு நிறுவனத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு தேவையான வளங்கள் என்பது குறிப்பிட்ட அளவே இருக்கும் ஆகவே எங்கே எந்த மாதிரியான வளங்களை நாம் ஒரு திட்டத்திற்கு கொடுக்கவேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆகவே இந்தத் திட்டத் தொகுப்பு மேலாண்மை என்பது எந்தெந்த வளங்களை எந்த திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது சில சமயத்தில் ஒரு நிறுவனத்தில் இருக்கிற நிறைய திட்டங்களில் ஒரு சில திட்டம் மற்றொரு திட்டத்தை பொருத்தே முடிவடையும் வேறுவகையில் சொல்ல வேண்டும் என்றால் திட்டம் ஏ என்பது திட்டம் பி நிறைவடைந்த பிறகுதான் நிறைவடையும் அதனால் நாம் இரண்டு திட்டங்களுக்கு இடையே உள்ள சம்பந்தத்தை அல்லது உறவை ஆராய வேண்டும் அதை பொருத்தே நம்மால் எந்தத் திட்டம் முதலில் முடிக்க வேண்டும் என்ற அந்த முன்னுரிமை கொடுத்து வளங்களை நிர்ணயம் செய்தால் அதைத் தொடர்ந்து இருக்கும் அடுத்த திட்டம் சுலபமாக முடியும் அதுமட்டுமல்லாது வேறு திட்டம் தொடங்குவதற்கு காரணமாகவும் அமையும் பிறகு ஒரே மாதிரியான இரண்டு திட்டம் ஒரு நிறுவனத்தில் செயல்படுத்தப்பட்டு இருந்தால் அவை தேவையில்லாமல் வளங்களையும் உபயோகப் படுத்திக் கொண்டு நேரத்தையும் விரயம் செய்து கொண்டிருக்கும் எனவே அதில் எந்த திட்டம் வளங்கள் இல்லாமல் குறைபாடுடன் இருக்கிறதோ அந்த திட்டத்தை நாம் நீக்க முடிவு செய்துவிட வேண்டும் எது நன்றாக சென்று கொண்டிருக்கிறதோ அந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படி செய்வதால் நம்முடைய நேரமும் பணமும் மீதம் ஆகிறது ஆகவே இந்த திட்ட தொகுப்பு மேலாண்மை என்பது ஒரு திட்டம் எப்படி செயல்படுத்த வேண்டும் எந்தெந்த வகையில் வளங்களை அதற்கு கொடுக்க வேண்டும் தேவையில்லாத திட்டங்களை எப்படி முடிவடைய செய்ய வேண்டும் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் விவாதிக்கிறது இப்பொழுது திட்ட தொகுப்பு மேலாண்மையை திட்டம் இடுவதற்கான வெவ்வேறு கூறுகள் என்னவென்று பார்ப்போம் மூன்று முக்கியமான கூறுகள் உள்ளன முதலில் திட்ட போர்ட்போலியோ வரையறை அடுத்து திட்ட போர்ட்ஃபோலியோ மேலாண்மை கடைசியில் வருவது திட்ட போர்ட்போலியோ தேர்வு முறை திட்ட போர்ட்போலியோ வரையறை பற்றி நாம் முதலில் பார்க்கலாம் அதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் உடைய விஷயங்களைப் பற்றிய ஒரு நடுநிலையான பதிவை உருவாக்குவது ஒரு நிறுவனத்திற்குள் தொடர்புடைய அனைத்து திட்டங்களின் மைய பதிவை எவ்வாறு உருவாக்குவது திட்ட போர்ட்ஃபோலியோ வரையறையின் நோக்கம் இதுவே எப்படி ஒரு நல்ல நடுநிலையான பதிவை ஒரு நிறுவனத்தில் உள்ள எல்லா திட்டங்களையும் சேர்த்து உருவாக்க முடியும் இதுதான் திட்ட போர்ட்போலியோ முக்கியமாக வரையறுத்து சொல்கிறது இதுதான் முதல்முறையாக எப்படி திட்ட போர்ட்போலியோ அல்லது திட்ட போர்ட்ஃபோலியோ வரையறை செய்வது அதேசமயம் இது எல்லா திட்டத்திற்கான களஞ்சியமாக அல்லது ஏதாவது ஐசிடி போன்ற சிறப்பான திட்டத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் பிறகு நாம் ஒரு புதிய பொருளை உருவாக்குவதற்கான திட்டத்தை அல்லது முதலிலேயே இருந்த ஒரு பழைய திட்டத்தின் தொடர்ச்சியை புதுப்பிக்க போகிறோமா என்பதற்கு இடையிலான வித்தியாசத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு திட்டத்தை புதிதாக உருவாக்குவதற்கும் பழைய திட்டத்தை புதுப்பிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது நமக்கு அந்த வேறுபாடு தெரிந்திருப்பது அவசியம் இந்த திட்டத்திற்கு எவ்வளவு வளங்கள் தேவைப்படும் அல்லது பழைய திட்டத்தை புதுப்பிப்பதற்கு எவ்வளவு தேவைப்படும் இரண்டிற்குமான கால அவகாசம் என்பது வெவ்வேறு ஆகவே நாம் குறித்துக்கொள்ள ஒரு புது திட்டத்தை உருவாக்குவதற்கும் முதலில் உள்ள பழைய திட்டத்தை புதுப்பிப்பதற்கும் இடையேயான வித்தியாசத்தையும் அதற்கான நேரத்தையும் இதுதான் திட்ட போர்ட்போலியோ வரையறையின் முக்கிய குறிக்கோள் அடுத்து நாம் பார்ப்பது திட்ட போர்ட்ஃபோலியோ மேலாண்மை உண்மையான செலவு மற்றும் செயல்திறன் பதிவு செய்யப்பட்டு உதவுகிறது இந்த திட்டம் நிறைவேற உண்மையான செலவு எவ்வளவு அது எப்படி செயல்பட்டது அந்த திட்டம் எந்த செயல்பாட்டை நீக்கியது என்று குறித்துக் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் திட்டபோர்ட்ஃபோலியோ மேலாண்மையில் பதிவு செய்யப்பட்டு உபயோகமாகிறது இதன் முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் உண்மையான மதிப்பீடு மற்றும் அந்த திட்டத்தின் உடைய செயல்பாட்டையும் அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதையும் திட்ட போர்ட்போலியோ ஆப்டிமைசேஷன் பதிவு செய்யப்படுகிறது திட்ட போர்ட்ஃபோலியோ வரையறையில் அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்டு ஒரு தொகுப்பு உருவாக்கப்படுகிறது திட்ட போர்ட்போலியோ ஆ ஆப்டிமைசேஷன் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை சேகரித்து இந்த திட்டத்தை எப்படி சமன்படுத்த வேண்டும் என்பதை கூறுகிறது எப்படி வெவ்வேறான திட்டங்கள் அபாயமான விஷயங்களை சமன் செய்தது என்பதையும் எவ்வாறு அவை மதிப்பு மிக்கவை என்பதையும் உரைக்கிறது இந்த சமநிலை என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு திட்டம் எந்த அளவு ஆபத்தாக இருக்கிறதோ அந்தத் திட்டம் அந்த அளவு நன்மையையும் கொடுக்கும் இன்னொரு வகையில் சொல்லலாம் என்றால் சில திட்டங்கள் மிகவும் ஆபத்தானதாக இருக்காது இவையெல்லாம் மிகக் குறைவான ஆபத்துகளை விளைவிக்க கூடிய அதேசமயம் அதனுடைய மதிப்பீடு என்பது குறைவாகவே இருக்கும் அதனால் அவையெல்லாம் மிகவும் மதிப்பு குறைந்த திட்டங்களாக இருக்கும் இந்த மாதிரியான திட்டங்களை சமன் செய்து நல்ல செயல்பாடு உடைய திட்டங்களாக கொண்டு வரவேண்டும் இந்த தகவல் கொண்டு நாம் நம்முடைய திட்டத்தில் நல்ல செயல்பாட்டை சமநிலைப் படுத்த முடியும் நமக்கு முன்பே தெரிந்த மாதிரி சில திட்டங்கள் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்கும் ஆனால் சில திட்டங்கள் ஆபத்து குறைவானதாக இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய லாபமும் குறைவானதாக இருக்கும் ஆகவே நமக்கு இந்த இரண்டு விஷயங்களையும் சமன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அதிக ஆபத்தான திட்டம் அதில் லாபம் அதிகமாக இருக்கும் அதேசமயம்ஆபத்து அதிகமில்லாத திட்டம் அதனால் லாபமும் அதிகமாக இருக்காது இதற்காகத்தான் நாம் செயல்பாட்டுசமநிலைக்கு போகிறோம் எப்படி நாம் அதிக லாபத்தை ஆபத்தான திட்டங்களில் இருந்து பெறுவது அதேசமயம் குறைவான நேரம் மற்றும் முதலீடு ஆகியவற்றைப் பற்றி முக்கியமாக சொல்வது திட்ட போர்ட்போலியோ தேர்வு முறை project portfolio optimization நாம் இப்பொழுது திட்ட போர்ட்போலியோ மேலாண்மையில் ஏற்படக்கூடிய சில நன்மை மற்றும் தீமைகளை பார்ப்போம் நன்மை என்னவென்றால் நாம் சுலபமாக சில தனிப்பட்ட சிறிய திட்டத்திற்கு தேவையான செயல்முறைகளை நிர்ணயிக்க முடியும் அதேசமயம் இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அல்லது தீமை என்னவென்று பார்த்தால் சில முழுநேர வேலையாட்களுக்கு திட்டம் சம்பந்தமான வேலைகளை மட்டும் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதை பகுதி நேர வேலையாக எடுத்துக்கொள்வார்கள் அப்பொழுது அவர்கள் தினம்தோறும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வேலைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டிருப்பார்கள் நம்மால் ஒரு நாள் முழுவதும் அந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கு அவர்களுக்கான வேலைகளை தர முடியாது அந்த திட்டத்திற்கு என்ன வேலை தேவைப் படுமோ அதை தான் அவர்களால் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு நிறுவனத்தோடு செயல்முறைகளை சரியாக பிரதிபலிக்கிறது ஆகவே இதுதான் இந்தத் திட்ட தொகுப்பு மேலாண்மை ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இப்போது தனிப்பட்ட திட்டங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்று பார்ப்போம் தனிப்பட்ட திட்டங்களை மதிப்பீடு செய்ய மூன்று வகையான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தேவை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறி இருக்கிறேன் எனவே ஒன்று தொழில்நுட்ப சாத்தியக்கூறு அடுத்து நிதி சாத்தியக்கூறு மற்றும் செயல்பாட்டு சாத்தியக்கூறு தொழில்நுட்பம் சார்ந்த சாத்தியக்கூறு முதலில் பார்ப்போம் இது தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை வைத்து தேவையான செயல்பாட்டை அடைய முடியுமா என்பதை மதிப்பீடு செய்கிறது சந்தையில் தற்போது இருக்கும் தொழில்நுட்பங்கள் என்ன அதனுடன் நீங்கள் திட்டத்தை உருவாக்கிவிட முடியுமா பின்னர் இது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானது தானா என்றும் தொழில்நுட்ப மதிப்பீடு சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கூறுகிறது அதேபோல் அந்த தொழில்நுட்பத்திற்கு தேவையான முதலீடு பற்றியும் ஆராய வேண்டும் ஒருவேளை புது தொழில்நுட்பம் புதுமென்பொருள் அல்லது வன்பொருள் அந்த திட்டத்திற்கு தேவைப்படுமானால் அதற்கு தேவையான பணம் முதலீடு கிடைக்குமா என்பதை ஆராய வேண்டும் அதில் எந்த அளவிற்கு நமக்கு லாபம் அல்லது இழப்பீடு ஏற்படும் என்பதையும் ஆராய்ந்து அந்தப் புது தொழில்நுட்பம் அல்லது வன்பொருள் அல்லது மென்பொருள் உபயோகப் படுத்துவதற்கான செலவுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே நிதிநிலை மதிப்பீட்டில் செலவு மற்றும் லாபத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவேதான் இது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது வெவ்வேறு விதத்தில் வரும் அனைத்து செலவுகளையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதேசமயம் பல்வேறு நன்மைகளையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பிறகு நாம் லாபம் மற்றும் செலவினங்களையும் அந்த லாபம் செலவைவிட அதிகமாக இருக்கிறதா என்பதை சமன்செய்து பார்க்க வேண்டும் பிறகு அந்த திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அங்கீகாரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இதுதான் நிதி பகுப்பாய்வு அல்லது காஸ்ட் பெனெஃபிட் அனாலிசிஸ் என்று கூறுகிறோம் இது தனி திட்டத்துடன் தொடர்புடையது இந்த காஸ்ட் பெனெஃபிட் அனாலிசிஸ் செய்வதற்கு நீங்கள் அனைத்து வகையான செலவுகளையும் அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதையும் கண்டறிய வேண்டும் நீங்கள் தனி திட்டத்திற்கு செலவு பயன் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் செலவு பயன் பகுப்பாய்வு செய்வதற்கு நீங்கள் முதலில் அனைத்து வகையான செலவுகளையும் கண்டறிய வேண்டும் என்ன வகையான செலவுகள் இருக்கின்றது என்பதையும் கண்டறிய வேண்டும் உதாரணமாக சில செலவுகள் உற்பத்தி செலவுகள் ஆக இருக்கும் சில செலவுகள்திட்டம் அமைப்பதற்கு ஆன செலவாக இருக்கலாம் உதாரணமாக சில செலவுகள் வளர்ச்சி செலவாக இருக்கும் சில செலவுகள் அமைவு செலவாக இருக்கும் அத்திட்டத்தை உற்பத்தி செய்யும் பொழுது வன்பொருள் கையாளும் நபர்களை தேர்வு செய்ய ஆகும் செலவாக இருக்கலாம் அவர்களுக்கு பயிற்சிக்காக கொடுக்கும் செலவாக இருக்கலாம் அல்லது அந்த வன்பொருளை அமைப்பதற்கான செலவாக இருக்கலாம் இந்த செலவை போன்றே செயல்பாட்டு செலவு ஆகவும் செயல்பாட்டுக்கு பிறகு அதை செயல்படுத்துவதற்கான செலவு ஆகவும் இருக்கும் இந்த முறையில்தான் காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் அனைத்து விதமான செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது பின்னர் இதேபோல் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நன்மைகளையும் அடையாளம் காண வேண்டும் அந்த பல்வேறு வகையான நன்மைகள் அடுத்த வகுப்பில் விவாதிக்கப்படும் அதாவது செலவின் வகைப்பாடு மற்றும் லாபத்தின் வகைப்பாடு பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் பின்பு லாபம் செலவைவிட அதிகமாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நான் முதலில் சொல்லிய படி காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் மூலம் நாம் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய லாபம் செலவைவிட அதிகமாக இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த திட்டத்தை உற்பத்தி செய்வதற்கு தயாராக வேண்டும் இல்லையென்றால் அந்த திட்டம் உருவாகுவதை நிறுத்திவிட வேண்டும் இதுதான் காஸ்ட் பெனெஃபிட் அனாலிசிஸ் முக்கியமான குறிக்கோள் நாம் செலவை விட லாபம் அதிகமாக இருந்தால் அந்தத் திட்டத்தை செயல்படுத்தலாம் மிகவும் நன்றி